மாணவர்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்பில் சரக்கு மேலாண்மை பற்றி கற்கவும் பேசவும் தொடங்குவோம் ஒரு முக்கியமான நடப்பு சொத்து அல்லது மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் அந்த சொத்து வொர்கிங் கேப்பிட்டல் மேனேஜ்மென்ட் தொடரில் முக்கியமான நடப்பு சொத்தாக மற்றும் வெவ்வேறு நடப்பு சொத்துக்கள் மற்றும் உருவாக்கவேண்டிய வெவ்வேறு சொத்துக்களின் நிலைப்பாடாக இருக்கும் முதல் சொத்தாக சரக்கு எண்ணப்படுகிறது சரக்கு என்றால் என்ன என்பதைப் பற்றி கடந்த காலங்களில் நிறைய பேசியிருக்கிறோம் சரக்குகளின் முக்கியத்துவம் பற்றியும் அதனுடைய தேவை என்ன என்பதைப் பற்றியும் அது நிறுவனத்தின் மொத்த லாபத்தில் எப்படி தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை பற்றியும் பேசியிருக்கிறோம் நீங்கள் சரக்குகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அது உற்பத்தி செயல்முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் அதிக சரக்குகளை வைத்திருந்தால் அதனால் அதிக செலவு ஏற்படும் முடிக்கப்பட்ட சரக்குகளைப் பற்றி பேசும் போதும் இதே நிலை தான் ஏனென்றால் நம்மிடம் பலவிதமான சரக்குகள் இருக்கின்றன ஒன்று மூலப்பொருட்களின் பட்டியல் இரண்டாவது செயல்பாட்டில் உள்ள சரக்குகளின் பட்டியலில் மூன்றாவது முடிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல் உங்களிடம் போதுமான சரக்கு இல்லை என்றால் மூலப்பொருளின் போதுமான சரக்குகளை நீங்கள் வைத்திருக்க வில்லை என்றால் என்ன நடக்கும் உங்கள் உற்பத்தி செயல்முறை பாதிக்கப்படும் சரக்குகளின் அளவை மிக குறைந்த மட்டத்தில் வைத்திருக்க ஜப்பானில் உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் அதை நாம் ஜஸ்ட் இன் டைம் என்று அழைக்கிறோம் JIT இன் கீழ் சரக்குகளின் அளவு 0 என்று மக்கள் இந்த கருத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இது உண்மை இல்லை JIT யிலும் சரக்குகளின் அளவு 0 இல்லை JIT இன் கீழ் குறைந்த பட்ச அளவிலான சரக்குகளையும் வைத்திருக்கிறோம் எனவே இது உற்பத்தி செய்யும் இடமும் மற்றும் அதை சுற்றியுள்ள விநியோக சங்கிலி ஏற்பாடுகளின் வகையை பொருத்தது மூலப்பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கிறது மற்றும் அதன் பயன்பாட்டையும் பொருத்தது அந்த மூலப் பொருளை பயன்படுத்த வேண்டிய நிறுவனம் மற்றும் அந்த மூலப்பொருளை வழங்க வேண்டிய நிறுவனம் 2 நிறுவனங்களுக்கு இடையில் உள்ள தூரம் 2 நிறுவனங்களுக்கு இடையிலான சப்ளை செயின் மற்றும் போக்குவரத்து வழிமுறைகள் இவைகள் அனைத்தும் 2 நிறுவனங்களுக்கு இடையில் முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது நாம் சரக்குகளின் அளவை 0 ஆக வைத்திருக்கலாம் அல்லது மூலப்பொருட்களின் சரக்குகளை வைத்திருக்க மாட்டோம் என்ற சூழ்நிலையும் உருவாக்கலாம் நாம் எப்போது ஆர்டர் செய்கிறோம் அதுவும் நேரடியாக ஆலைக்கு செல்கிறது எனவே இதுபோன்ற சூழ்நிலையை நாம் உருவாக்குகிறோம் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் இது சாத்தியம் ஏனென்றால் அங்கு லாஜிஸ்டிக்ஸ் மிகவும் திறமையாக இருக்கும் சாலைகள் மிகவும் நன்றாக இருக்கும் ரயில்வே போக்குவரத்து மிகவும் அற்புதமாக இருக்கும் எனவே அந்த பொருளாதாரத்தோடு நம் பொருளாதாரத்தை ஒப்பிட முடியாது இன்னும் அந்த பொருளாதாரத்தில் மூலப்பொருட்களின் சரக்குகளின் அளவு ஒருபோதும் 0 ஆக வர அனுமதிக்கப்படுவதில்லை அங்கும் சரக்குகளின் அளவு 0 ஆக வர அனுமதிக்கப்படுவதில்லை அவர்களும் சில சரக்குகளை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவில் நாம் வைத்திருக்கும் சரக்குகளுடன் ஒப்பிடும்போது சரக்குகளின் அளவு மிக குறைவாக இருக்கும் என்று சொல்லலாம் அது அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு சரக்குகள் வைத்திருப்பது என்பது மிகவும் குறைவு இது கதையின் ஒரு பகுதி ஆனால் 0 சரக்குகளுடன் நிகழ்ச்சியை அதாவது உற்பத்தியை இயக்க முடியாது ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் ஸ்டாக் அவுட் சூழ்நிலை அனைத்து மட்டங்களிலும் மிகவும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன முதலில் மூலப்பொருட்களின் சரக்கு இல்லை நம்மிடம் இருந்த சரக்கு அனைத்தும் ஏற்கனவே ஆலையில் தீர்த்துவிட்டோம் மேலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொருட்களின் டிராக்லோடு பல தடைகள் காரணமாக வந்தடையவில்லை போக்குவரத்து நெரிசல் மோசமான சாலைகள் அல்லது வேறு தடைகள் எதுவாகவும் இருக்கலாம் இதனால் சரியான நேரத்திற்கு ஆலைக்கு வந்து சேர முடியவில்லை எனவே என்ன நடந்தது அவர்கள் உற்பத்தி செயல்முறை சிக்கிக்கொண்டது அல்லது நின்றுபோனது அது குறிக்கிடப்பட்டது அது தடைபட்டது அப்போது என்ன நடக்கும் உங்கள் ஆலை சும்மா உள்ளது உங்கள் தொழிலாளர்கள் சும்மா இருக்கிறார்கள் உங்கள் முழு உற்பத்தி வசதியும் செயலற்று போனது அதற்கான செலவையும் செலுத்தினாலும் நாங்கள் அதையும் செய்திருக்கக் கூடிய அளவிற்கு அந்த வசதியை பயன்படுத்த முடியவில்லை இதேபோல் WIP ஒர்க் இன் ப்ராசஸ் நிலையிலும் நிச்சயமாக இதே சூழ்நிலை ஏற்படும் உற்பத்தி செயல்முறையில் தொடக்க சரக்கு மட்டத்தில் அல்லது ஆரம்ப சரக்கு மட்டத்தில் இந்த சூழ்நிலை இருப்பதால் அதே சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது ஏனென்றால் வழக்கமான சரக்கு வினியோகம் இல்லை அதனால் தொடக்க செயல்முறையின்போதும் நடுவில் செயல்முறையின் போதும் பொருட்கள் கிடைப்பதில்லை இறுதியாக உங்கள் ஆலையில் தொழிலாளர்கள் படுத்துக் கொண்டும் சும்மா உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் மூன்றாவதாக சரக்கு வகை என்பது முடிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல் முடிக்கப்பட்ட பொருட்களில் சில சரக்குகளை நாங்களும் விரும்பிய அளவில் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் அது சந்தையில் எவ்வளவு தேவை இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது எங்கள் உற்பத்தியில் ஒரு வாரத்தில் அல்லது 15 நாட்களில் அல்லது ஒரு மாதத்தில் எவ்வளவு வினியோகிக்க போகிறோம் எங்கள் வினியோகஸ்தர்கள் யார் அவர்களின் சராசரி மாதாந்திர ஆர்டர்கள் என்ன நாம் அவர்களுக்கு எவ்வளவு வினியோகம் செய்யப் போகிறோம் மற்றும் அவர்கள் நிறுவனத்திடமிருந்து எவ்வளவு கோரப்போகிறார்கள் என்று ஏற்கனவே கணக்கிட்டு வைத்துள்ளோம் எனவே எங்கள் நிறுவனம் மற்றும் சந்தையில் உள்ள வெவ்வேறு விநியோகஸ்தர்கள் இடையே சரியான ஒத்திசைவை பராமரிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் நிறுவனங்கள் வழக்கமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவர்களிடமிருந்து எதிர்பாராத ஆர்டர்களை பெறுகின்றன சில நேரங்களில் நீங்கள் அதை எப்போதாவது ஒரு முறை வரும் ஆர்டர்கள் என்று அழைக்கலாம் எடுத்துக்காட்டாக ஐ ரூர்க்கி நிறுவனம் அவர்களின் வண்ண டி களின் மாதாந்திர நுகர்வு அல்லது அவற்றின் வினியோக செயல்முறை அல்லது சந்தையில் வண்ண டி களை வினியோகிக்கும் வினியோகஸ்தர்களுக்கு 500 யூனிட்டுகள் தேவைப்படும் என்பதை அறிவார்கள் அவர்கள் 500 யூனிட்டுகள் மட்டுமே உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் அது கிடங்கில் முடிக்கப்பட்ட சரக்குகளின் அளவு என்று பொருள் அப்போது முடிக்கப்பட்ட பொருளாக சொல்லப்படும் வண்ணத் தொலைக்காட்சிகள் அங்கு 0 ஆகும் அவர்கள் எந்த சரக்குகளையும் இருப்பு வைத்திருக்கவில்லை அவற்றின் மூலப்பொருள் நேராக ஆலைக்கு வருகிறது பதப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டு ஆலையிலிருந்து அது விநியோகஸ்தர்களுக்கு செல்கிறது எதுவும் கிடங்கிற்கு போவதில்லை கிடங்கு காலியாக உள்ளது இப்போது ஐ ரூர்க்கி யிடமிருந்து ஆர்டர் வாங்கினால் அவர்களிடம் அந்த அளவுக்கு இருப்பு இருக்காது ரூர்க்கி அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு செல்லலாம் ஏனெனில் அவர்களுக்கு விரைவாக தேவைப்படுகிறது சரக்கு கிடைக்காத செலவையும் கொண்டுள்ளதாக இதன் பொருளாகும் மேலும் ஸ்டாக் அவுட் காஸ்ட் ஐ எங்களால் அனுப்ப முடியவில்லை அதனால் சந்தைக்கு சேவை செய்ய முடியவில்லை மற்றும் விற்பனை இழந்தோம் வருவாய் இழுந்தோம் லாபத்தையும் இழுந்தோம் இது கணிசமாக பொருள் இழப்பு மற்றும் இதை கண்ணுக்குத்தெரியாத இழப்பு என்றும் அழைக்கலாம் அந்த இழப்பு நல்லெண்ணத்தின் இழப்பு நற்பெயர் இழப்பு என்று அழைக்கப்படுகிறது அது மிகவும் தீவிரமானது மற்றும் பெரிய இழப்பு எனவே கதையின் தார்மீகம் என்னவென்றால் உண்மையில் சரக்குகளுக்கு ஒரு செலவு மட்டுமே உள்ளது அது எங்களுக்கு எதுவும் சம்பாதிக்கவில்லை 3 நிலைகளிலும் குறிப்பிட்ட அளவிலான சரக்குகளை வைத்திருக்காமல் உலகில் எந்த நிறுவனமும் உற்பத்தியை இயக்க முடியாது இந்த சூழ்நிலையை அவர்கள் இப்படி கருதலாம் வினியோகஸ்தர்கள இடமிருந்து பொருள் வருகிறது ஆலைக்கு செல்கிறது செயல்பாட்டில் மாற்றப்படுகிறது செயல்பாட்டில் இருந்து முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றப்பட்டு உடனடியாக சந்தைக்கு செல்கின்றன வருத்தப்படும் படியாக சரக்குகள் எதுவும் கிடங்கில் அல்லது குடோனில் இல்லை மூலப்பொருட்களின் சரக்குகள் எதுவும் குடோனில் இல்லை முடிக்கப்பட்ட சரக்குகள் எதுவும் குடோனில் இல்லை இந்த சூழ்நிலை நமக்கு சுவாரசியமாக உள்ளது மேலும் ஒவ்வொரு நிறுவனமும் இது மாதிரியான சூழ்நிலையை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த சூழ்நிலையில் நேர்மறை எண்ணங்களுடன் சில எதிர்மறை எண்ணங்களும் உள்ளன இது மூலப்பொருள்கள் பற்றாக்குறை காரணமாக உற்பத்தி செயல்முறைக்கு இடையூறு விளைவிக்கும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் சந்தையில் இருந்து சில அசாதாரண ஆர்டர்கள் ஐ ஏற்படுத்தியது எங்களால் சந்தைக்கு சேவை செய்ய முடியவில்லை ஏனெனில் முடிக்கப்பட்ட பொருள்களில் எந்த ஒரு சரக்கையும் நாங்கள் கிடங்கில் வைக்கவில்லை இறுதியில் அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம் ஸ்டாக் அவுட் காஸ்ட் ல் மொத்த சரக்குகளின் மிக உயர்ந்த தொகையாகும் மற்றொரு வரம்பு என்னவென்றால் நீங்கள் அதை குறைந்தபட்சம் லிக்விட் அசட் என்றும் சரக்குகளின் குறைபாடு என்றும் அழைக்கலாம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அல்லது நிறுவனம் எப்போது வேண்டுமானாலும் அந்த சரக்குகளை பணமாக மாற்ற முடியாது இது சரக்குகளின் மிகப் பெரிய வரம்பு நீங்கள் சரக்குகளை வைத்திருக்கும்போது அதன் அளவு உகந்ததாகவும் இல்லை மிக அதிகமாகவும் இல்லை மிக குறைவாகவும் இல்லை மாறாக மிக அதிகமாக சரக்கு இருந்தால் மற்றும் அந்த சரக்குகளை பணமாக மாற்ற விரும்பினால் அதை செய்ய முடியாது ஏனென்றால் விற்பனையாளர் விரும்பும்போது சந்தையில் சரக்குகளை விற்க முடியாது சரக்குகள் சந்தைக்கு செல்லும் சந்தையில் வாங்குபவர் வாங்க விரும்பினால் அதை விற்பதற்கு சாத்தியமே அப்போது நிறுவனம் தயாரிப்புக்கு சந்தையில் தேவை இருக்கிறது என்று அர்த்தம் எனவே தேவை இருந்தால்தான் சரக்குகள் சந்தைக்கு போக முடியும் இல்லையென்றால் அது போக முடியாது அதனால் சரக்குகள் சந்தைக்கு போக முடியவில்லை என்றால் நல்ல வருமானத்தை சம்பாதிக்க முடியாமல் நாம் கையில் பெரிய அளவிலான சரக்குகளைவைத்திருக்கிறோம் இது ஒரு பெரிய அளவில் செலவு ஏற்படுத்துகிறது என்று கூறலாம் எனவே இது ஒரு முக்கியமான கரண்ட் அசட் என்று கூறப்படும் சரக்குகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே முதலில் உற்பத்தி செயல்முறையைப் பார்ப்பது நாம் உற்பத்தி செய்யும் தயாரிப்பு உற்பத்தி செய்யும் தயாரிப்பு வகை அல்லது உற்பத்தி செய்யும் பொருட்கள் ஆகியவற்றை பார்ப்பது சந்தையில் நிலைமையைப் பார்த்து நாம் தீர்மானிக்க வேண்டும் மூலப் பொருளின் சரக்குகள் வொர்க் இன் ப்ராசஸ் சரக்குகள் முடிக்கப்பட்ட சரக்குகள் இவைகளுக்கு உகந்த நிலை என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதன்பிறகு நீங்கள் அந்த 3 நிலைகளிலும் உகந்த அளவிலான சரக்குகளை வைத்திருந்தால் அது லாபத்தை எதிர்மறையாக பாதிக்காது அல்லது நிறுவனம் செலவு செய்ய வேண்டியதில்லை என்று நாம் கருதலாம் அவை ஸ்டாக் அவுட் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் ஆலைக்கு அல்லது உற்பத்தி செய்முறைக்கு இடையூறு ஏற்படக்கூடாது மற்றும் மூலப்பொருட்களின் தேவைக்காக சிக்கிக் கொள்ள வேண்டியதில்லை எனவே நாம் அதைப்பற்றியும் சிந்திக்க வேண்டியதிருக்கும் இது ஒரு லீஸ்ட் லிக்விட் எனவே கரண்ட் ரேசியோ கணக்கிடும்போது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் நடப்பு சொத்துக்களை எண்ணிக்கையில் எடுத்துக் கொள்கிறோம் நடப்பு சொத்துக்களில் சரக்கை கழித்து பின்னர் தற்போதைய கடன்களால் வகுக்கப்படுகிறது எனவே குவிக் ரேசியோ நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சரக்குகளை பணமாக மாற்ற முடியாது தற்போதைய சொத்துக்கள் விஷயத்தில் இது உண்மையல்ல அதைப்போலவே அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் அதைப்பற்றி பேசலாம் இது ஏற்கனவே பணமாக உள்ளது எனவே மீண்டும் பணத்தின் நிர்வாகத்தை நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பணத்தை மிக அதிக அளவில் வைத்திருப்பது நல்லதல்ல இது மோசமானது இந்த இரண்டு சொத்துக்கள் பற்றியும் நாம் கற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் பெறதக்கவை அல்லது அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ல் தோன்றும் என்று பாருங்கள் கடனுக்கு விற்கும்போது நாம் அந்த பொருளை விற்றுள்ளோம் அந்த பொருளை வாங்குபவருக்கு அனுப்பியுள்ளோம் ஆனால் அவரிடமிருந்து பெற வேண்டிய வருமானம் அல்லது விற்பனை விலையை இன்னும் நாம் பெறவில்லை அவர் அந்த நிறுவனத்தின் பொருட்களை கடனுக்கு வாங்கியுள்ளார் அந்த தொகை பிற்காலத்தில் பெறப்படும் மற்றும் முன்பே குறிப்பிடப்பட்ட கடன் காலமும் உள்ளது நிறுவனங்கள் முன்பே குறிப்பிடப்பட்ட கடன் காலங்ளுக்கு பொருட்களை விற்கின்றன இந்தியாவில் அவர்களின் கடன் காலம் 45 60 நாட்களுக்கு இடையில் இருக்கும் எனவே அந்த காலத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு 45 நாட்கள் கடனுக்கு பொருட்களை விற்று விட்டோம் இதன் பொருள் என்னவென்றால் விற்பனையாளர் விற்பனை செய்த தேதியிலிருந்து 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் 45 வது நாளில் வாங்குபவர் விற்பனையாளருக்கு பணம் செலுத்த வேண்டும் இதேபோல் வாங்குபவரும் அந்த கடன் காலத்திற்கு முன்பே பணம் செலுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அந்த கடன் காலம் விற்பனையாளரால் வாங்குபவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 45 நாட்களுக்குப் பிறகு அந்த ரிசிவபில்ஸ் லிருந்து சேகரிக்கப்படவிருக்கும் அல்லது ரொக்கமாக கிடைக்கப் போகும் பணத்தை எவ்வாறு பெற முடியும் என்ற கேள்வி எழுகிறது உதாரணமாக எந்த ஒரு நிறுவனமும் எந்த தேதியில் விற்கிறதோ மற்றும் விற்பனை செய்த பிறகு அதனுடைய கடன் காலம் 45 நாட்கள் என்று இருக்கும் ஆனால் பொருட்களை 45 நாட்கள் கடனுக்கு விற்ற பிறகு விற்பனையாளர்களுக்கு ஐந்து நாட்களிலேயே பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அவர்கள் அதை கடனுக்கு 45 நாட்களுக்கு வாங்குபவருக்கு விற்றுவிட்டதால் விற்பனைக்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு உடனடியாக பணம் செலுத்துமாறு வாங்குபவரை கட்டாயப்படுத்த முடியாது ஏனென்றால் இன்னும் 40 நாட்கள் கடன் காலம் மீதம் உள்ளது 45 நாட்களுக்கு பிறகுதான் கடன் காலம் முடிவடைந்த பிறகே வாங்குபவரை பணம் செலுத்த நிர்ப்பந்திக்க முடியும் ஆனால் விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு ஐந்து நாட்களுக்குப் பிறகு பணம் தேவைப்பட்டால் அல்லது நிதி சரி செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்கள் பணத்தைப் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளன நீங்கள் செலுத்தவேண்டிய பாக்கியை 40 நாட்களுக்கு முன்கூட்டியே செலுத்தினால் நாங்கள் உங்களுக்கு 2 3 4 தள்ளுபடியை வழங்குவோம் என்று அவர்களிடம் கோரலாம் ஆகவே 45 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பணம் செலுத்த விரும்பினால் இவ்வளவு தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் இன்று பணம் செலுத்த முடிந்தால்அதற்குரிய தேதிக்கு 40 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் உங்களுக்கு 5 தள்ளுபடி தருவோம் உதாரணமாக யாராவது ஒரு லட்சம் ரூபாய் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே எவ்வளவு செலுத்த வேண்டும் என்றால் 95000 ரூபாயை செலுத்துவதன் மூலம் 5 தள்ளுபடி பெற முடியும் அல்லது 90000 ரூபாயை செலுத்துவதன் மூலம் 10 தள்ளுபடி பெற முடியும் இதனால் வாங்குபவர் தனது கடமையிலிருந்து விடுவிக்கப்படுவார் விற்பனையாளர் பத்தாயிரம் ரூபாய் குறைவாக பெறுகிறார் நிறுவனம் பெறுகிறது விற்பனையாளர் விரும்பும் நேரத்தில் தேவைப்படும்போது 90000 ரூபாய் வாங்குகிறார் அது நடந்தால் சரியானது குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எதிராக 90000 ரூபாய் லிக்விட் கேஷ் பணமாக பெறலாம் எனவே நாம் விரும்பினால் தேவைப்படும்போது வாங்குபவர் ஒப்புக்கொண்டால் ரிசிவபில்ஸ் இல்லை என்றும் சொல்லலாம் மேலும் நாங்கள் உங்களிடமிருந்து 45 நாட்கள் கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கிறோம் அதனால் 45 நாட்கள் முடிந்த பிறகு ஒரு லட்சம் ரூபாய் தொகையை செலுத்துகிறோம் நாங்கள் இப்போது செலுத்த விரும்பவில்லை மேலும் போதுமான நிதி இல்லை விற்பனையாளர் அவரை கட்டாயப்படுத்த முடியாது ஏனெனில் அவர்கள் விற்பனை ஒப்பந்தத்தில் அந்த விற்பனையை பொருத்தவரை 45 நாட்கள் கடன் காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது விற்பனை தேதி இது வாங்கிய தேதி மற்றும் விற்பனையாளருக்கு வாங்குபவர் பணம் செலுத்துவதற்கான உரிய தேதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மாற்று வழி என்ன மாற்றுவழி என்பது வங்கியாகும் அதன்மூலம் அவர்கள் நிதியை திரும்ப முடியும் விற்பனையாளர் விலைப்பட்டியலுடன் மற்ற நிறுவனத்திற்கு விற்ற கடன் விற்பனையின் பில்களை கொண்டு செல்லலாம் மேலும் கடன் காலம் 45 நாட்கள் ஆகும் விற்பனை செய்த 5 நாட்களுக்கு பிறகு விற்பனையாளருக்கு பணம் தேவைப்பட்டால் அவர் வங்கிக்கு செல்லலாம் நாங்கள் XYZ Limited நிறுவனத்திற்கு இவ்வளவு தொகை கடனாக விற்பனை செய்துள்ளோம் என்று வங்கியில் சொல்லலாம் இந்த தொகை 45 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு செலுத்தப்படும் 5 நாட்கள் ஏற்கனவே கடந்துவிட்டன இன்னும் நாங்கள் 40 நாட்கள் காத்திருக்க வேண்டும் இன்று எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது எனவே இந்த பில்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு எதிராக எங்களுக்கு சிறிது தொகையை கொடுங்கள் மொத்த காலத்தின் 45 நாட்களுக்கு பிறகு உரிய தேதியில் வாங்குபவர் நேரடியாக உங்களுக்கு பணம் செலுத்துவார் நாங்களும் அவருக்கு அறிவுறுத்துகிறோம் அல்லது அவர் எங்களுக்கு பணம் செலுத்தினால் அதை வட்டியோடு திருப்பித் செலுத்துகிறோம் இப்போது வங்கி வாங்குபவரின் தரம் மற்றும் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ன் தரம் என்ன என்பதை பகுப்பாய்வு செய்து பார்க்கும் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் செய்து கொடுத்தால் போதுமான நிதி நன்மைகளை பெற முடியும் ஏனெனில் வங்கி இரண்டு வழிகளில் கட்டணம் வசூலிக்கிறது ஒன்று நிர்வாகக் கட்டணங்கள் மற்றொன்று தள்ளுபடி கட்டணங்கள் என்று அதை அழைக்கலாம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் வங்கியால் விற்பனையாளருக்கு நிதி வழங்கப்படும் காலத்திற்கு அவர்கள் வட்டி வசூல் செய்கிறார்கள் எனவே இப்போது மொத்த காலம் 40 நாட்கள் மற்றும் விலைப்பட்டியல் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் அதனால் என்ன நடக்கும் ஆம் என்று வங்கி சொல்லும் பொதுவாக இந்தியாவில் விதி என்னவென்றால் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ன் தரம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் வாங்குபவரின் தரம் மற்றும் வாங்குபவரின் நிதி நற்பெயர் நன்றாக இருக்க வேண்டும் மேலும் வாங்குபவர் பணம்பணம் திருப்பி செலுத்த தவறமாட்டார் என்ற சாத்தியக்கூறு இருக்க வேண்டும் எனவே இது ஒரு நல்ல முதலீடு என்பதை வங்கி ஒப்புக்கொள்ளும் பொதுவாக இந்தியாவில் சதவிகிதம் விகிதம் 80 ஆகும் வாங்குபவரின் நிதி நற்பெயர் மற்றும் நம்பகத்தன்மை விரும்பிய அளவிற்கு நன்றாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் வங்கி பில்கள் கடன் விற்பனை பில்கள் 80 அளவிற்கு பில் டிஸ்கவுண்ட் செய்து தருகிறோம் என்று உடனடியாக ஒப்புக் கொள்வார்கள் இந்த விலைப்பட்டியலை உத்தரவாதமாக வைத்துக்கொண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு எதிராக 80000 ரூபாய் உடனடியாக உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று கூறுவார்கள் எனவே நிறுவனத்திற்கு உடனடியாக அந்தப் பணம் கிடைக்கும் குறைந்தபட்சம் 80000 ரூபாய் ரொக்கமாக கிடைக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் வாங்குபவர் நேரடியாக வங்கியில் அல்லது விற்பனையாளருக்கு பணம் செலுத்தும்போது மீதமுள்ள 20000 ரூபாயை வங்கியில் டெபாசிட் செய்வார் வங்கிக்கு முழுமையாக 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாயில் வங்கி ஏற்கனவே 80000 ரூபாயை விற்பனையாளருக்கு செலுத்தியுள்ளது எனவே வங்கி 40 நாட்களுக்கு முன்பு விற்பனையாளருக்கு கொடுக்கப்பட்ட 80 ஆயிரம் ரூபாய் மற்றும் அதற்கு வட்டியை கணக்கிட்டு சரிசெய்யும் முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதியில் வட்டி மற்றும் நிர்வாகக் கட்டணங்கள் மற்றும் சில கமிஷன் கட்டணங்கள் போன்றவற்றை வசூல் செய்து வங்கிகள் சேவை செய்கின்றன எனவே உதாரணமாக 10000 ரூபாய் மொத்த வட்டி கமிஷன் மற்றும் நிர்வாக கட்டணங்கள் என்று கணக்கிடுகின்றனர் ஆகவே மீதமுள்ள 20000 ரூபாயில் வங்கி 10000 ரூபாயை கழித்து மீதமுள்ள 10000 ரூபாயை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு திரும்பி செலுத்திவிடும் ஆகவே விற்பனை நிறுவனமும் தள்ளுபடி அளிக்கிறது அல்லது 10 என்ற விகிதத்தில் வாங்கும் நிறுவனத்திற்கு தள்ளுபடியை வழங்க முன் வருகிறது என்று நாம் கூறலாம் இது மாதிரி செய்தால் நிறுவனத்திற்கு 90000 ரூபாய் கிடைக்கும் விற்பனையாளர் மொத்தத்தில் 90000 ரூபாய் பெறுவார் எனவே விற்பனையாளர் எப்போது வேண்டுமானாலும் தங்களது அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ஐ பணமாக மாற்ற விரும்பும் போது வங்கிகள் அந்த நிறுவனத்திற்கு மேற்கண்ட வசதியை செய்து கொடுக்க முன்வருகிறார்கள் எனவே கடன் விற்பனை அல்லது அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் நல்ல தரமான நடப்பு சொத்துக்களாக இருந்தால் அவை பணமாக மாற்றப்படும் பணம் ஏற்கனவே பணம்தான் ஆனால் சரக்கு விஷயத்தில் இந்த வசதி இருப்பதில்லை சரக்குகளை சரக்குகளாக வைத்திருக்க வேண்டும் மேலும் அதிகபட்சமாக நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் இந்த சரக்குகளை சந்தையில் விற்க விரும்புகிறோம் நிறுவனத்திற்கு நல்ல பெயர் இல்லையென்றால் அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு ஒரு வரவேற்கத்தக்க பொருளாக இருப்பதில்லை எனவே என்ன நடக்கும் வாங்குபவர்கள் சிலர் மட்டும் அந்த பொருளை வாங்குவார்கள் ஆனால் கடன் வாங்குவார்கள் ஆகவே நிறுவனம் என்ன செய்ய முடியும் என்றால் அந்த விஷயத்தில் நிறுவனம் தன்னிடமுள்ள சரக்குகளை கடன் விற்பனையில் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ஆக மாற்றுகிறது ஆனால் பணமாக இல்லை அல்லது ரொக்கமாக மாற்றவும் இல்லை எனவே சரக்குகள் கிரெடிட் சேல்ஸ் மிகக்குறைவு எனவே சரக்குகளை நிர்வகிக்க கற்றுக் கொள்ளும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சரக்குகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது மிக முக்கியமான கருத்தாகும் ஏனென்றால் இது முதல் சொத்து மிகப்பெரிய சொத்து என்பதால் சரக்குகளை எவ்வாறு வைத்திருப்பது என்று நாம் சிந்திக்க வேண்டும் எவ்வளவு சரக்குகளை இருக்க வேண்டும் அனைத்து 3 நிலைகளிலும் அதை எவ்வாறு நிர்வகிப்பது இதனால் நிறுவனங்கள் சரக்குகளில் அதிக நிதியை முடக்காமல் தடுக்கலாம் இதேபோல் சரக்குகளை நிர்வகிப்பதற்கான செலவும் முடிந்தவரை குறைவாகவே உள்ளது உற்பத்தி செயல்முறையும் எளிதாக்கப்படுகிறது இதுவும் தொடர்கிறது மற்றும் நிறுவனத்தின் தயாரிப்புகள் தேவை இருக்கும் போது சந்தையில் சேவை செய்யப்படுகிறது எனவே சரக்குகளை நிர்வகிக்கும் போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே 3 சொத்துக்களில் முக்கியமாக நடப்பு சொத்துக்களின மேலாண்மை பற்றி பேசுகிறோம் சரக்கு என்பது நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்தமாகும் நீங்கள் சரக்குகளை நிர்ணயிக்கப்பட்ட நிலைக்கு அப்பால் வைத்திருந்தால் நிதியின் பெரிய பகுதி சரக்குகளில் முடக்கப்படும் கொடுக்கப்பட வேண்டிய தொகைகளை முன்கூட்டியே பெறுவதற்காக வாங்குபவர்களுக்கு தள்ளுபடி அளிப்பதன் மூலம் அல்லது அந்த கடன் விற்பனை பில்களை வங்கியுடன் பில் டிஸ்கவுண்ட் பணமாக மாற்றப்படுகின்றன இந்த செயல்பாட்டை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் அந்த செயல்முறை இந்தியாவில் உள்ள வங்கிகளால் வழங்கப்படும் பில் டிஸ்கவுண்ட் வசதி என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பிரபலமான வசதி இந்த வசதியை அடிக்கடி பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் அதிகப்படியான அளவில் பயன்படுத்தலாம் எனவே சரக்குகளின் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சரக்குகளை போடப்பட்ட அதாவது சரக்குகளில் பூட்டப்பட்ட அதாவது செய்த முதலீடு மிக அதிகமாக உள்ளது இந்த சரக்கு சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் நிறுவனம் ஒரு பெரிய நிதி அழுத்தத்தில் இருக்கக்கூடும் உற்பத்தி செய்யும் சூழ்நிலையை சுற்றியுள்ள வேறு வழியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது சந்தையில் தேவை இருக்கும் என்று எதிர்பார்த்து நாம் உற்பத்தி செய்கிறோம் மேலும் சேமித்து வைக்கிறோம் நிறைய செலவுகளும் உள்ளன கேரியிங் காஸ்ட் ஆகும் 3 மாதங்கள் கழித்து வரப்போகிற தேவையை அல்லது கோரிக்கையை எதிர்பார்த்து இன்று உற்பத்தி செய்கிறோம் மூன்று மாதங்களுக்குப் பிறகு சந்தையில் போட்டியாளர்கள் பிற தயாரிப்புகள் இருப்பதால் மக்களின் விருப்பமும் மாறுபடுவதால் உங்கள் தயாரிப்புக்கு தேவைகள் இல்லை என்பதை கண்டு கொள்ளலாம் சில புதிய தயாரிப்புகள் உள்ளன அல்லது சில புதிய மாற்றுப் பொருட்கள் சந்தையில் கிடைக்கின்றன அதனால் என்ன நடக்கும் உங்களிடம் கைவசம் உள்ள சரக்குகள் வழக்கற்றுப் போகும் எனவே வழக்கற்றுப்போகும் செலவு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஆபத்து ஆகும் எனவே அதைப் பற்றியும் சிந்திக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக சரக்குகளை நிர்வகிப்பது என்பது மிக முக்கியமான கருத்து என்று கூறலாம் இந்த சொத்து மேலாண்மை அனைத்தையும் ஒவ்வொன்றாக நாம் கற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் முதலில் சரக்கு செயல்முறையை பற்றி நாம் கற்கலாம் இறுதியாக இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் முதலில் சரக்குகளைப் பற்றி அறிந்துகொள்வோம் பின்னர் மற்ற சொத்துக்களை பற்றி பேசுவோம் சரக்குகளை மூலப்பொருள் செயல்பாட்டில் உள்ள பொருட்கள் முடிக்கப்பட்ட பொருட்கள் என்றும் மற்ற பொருட்கள் என்றும் வகைப்படுத்தலாம் இவை கிட்டத்தட்ட அனைத்து வியாபார நடவடிக்கைகளிலும் இன்றியமையாத பகுதி ஆகும் சரக்குகளை நீங்கள் தவிர்க்கமுடியாது சரக்குகளை தாங்கிக் கொண்டிருக்கத்தான் வேண்டும் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் போலவே சரக்குகளின் அளவுகளும் விற்பனையை சார்ந்து உள்ளது எனவே நீங்கள் சந்தையில் அதிகமாக விற்பனை செய்யப் போகிறீர்கள் அது வேகமாக விற்கும் சரக்கு என்பதால் உங்களிடம் குறைந்த அளவே இருப்பு இருக்கும் எங்களிடம் ஒரு சரக்கு இருக்கிறது அது சந்தையில் சூடான கேக்குகளை போல விற்பனை ஆகிவிடும் வேகமாக விற்பனை ஆகும் ஆனால் சந்தையில் நிறுவனத்தின் எந்த ஒரு தயாரிப்புக்கும் விற்பனையில் பற்றாக்குறை இருந்தால் என்ன நடக்கும் சரக்கு நகராது அதாவது விற்காமல் இருக்கும் உற்பத்தி செயல்முறையை நீங்கள் நிறுத்த முடியாது அதனால் என்ன நடக்கும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் மேலும் அவைகள் கிடங்கிற்கு செல்கின்றன என்ன நடக்கிறது உங்கள் சரக்குகள் அதிகரிக்கிறது சரக்குகள் சந்தைக்கு செல்லாமல் அதிகரித்துக்கொண்டிருந்தால் கிடங்கிற்கு போய்க்கொண்டு இருந்தால் அந்த சூழ்நிலை மிகவும் பரிதாபகரமானது இதை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சந்தையில் கடன் விற்பனை இருக்கும்போதும் இதே சூழ்நிலைதான் ரிசிவபில்ஸ் க்கும் ஏற்படும் எனவே நாம் அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் என்று மற்றொரு சொத்தையும் உருவாக்குகிறோம் அதுசமயம் ஓரளவு அதை கடனுக்கும் விற்கிறோம் ஓரளவு ரொக்கத்திற்கும் விற்கிறோம் எனவே சரக்கு விஷயத்தில் அது அவ்வளவு மோசமானது அல்ல என்று பொருள் நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் ஆனால் அதே வேகத்திற்கு சரக்குகளை உங்களால் சந்தையில் விற்க முடியவில்லை சரக்குகள் அதிகரிக்க தொடங்கும் மேலும் பெருகி வரும் அந்த சரக்கு நிறுவனத்தை தொடர்ந்து இருப்பதற்கும் செயல்படுவதற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் இருப்பினும் விற்பனைக்கு பின்னரே ரிசிவபில்ஸ் ஆக்கப்படுகின்றன விற்பனைக்கு முன்பே சரக்குகளை வாங்க வேண்டும் எனவே அவை இரண்டும் ஒரு விசித்திரமான சூழ்நிலை முதலில் நாம் வரவிருக்கும் காலகட்டத்தில் சந்தையில் எவ்வளவு விற்கப் போகிறோம் என்பதை மதிப்பிட வேண்டும் அதன்படியும் சரக்குகளை வாங்கவேண்டும் எனவே சந்தையில் எதிர்பார்க்கப்படும் விற்பனைக்கு தக்கவாறு சரக்குகளை பெறவேண்டும் ஆனால் விற்பனை எண்ணிக்கை எப்படியோ எங்கேயோ தவறாகப் போய்விடும் அது என்னவென்றால் விற்பனையை மிகைப்படுத்தி இருக்கலாம் அல்லது மக்களுக்கு மாற்றுப்பொருள் கிடைப்பதால் நாம் விற்பனையை இழந்திருக்கலாம் அல்லது சந்தையில் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போயிருக்கலாம் வாங்கிய மூலப் பொருட்களின் பட்டியல் முடிக்கப்பட்ட தயாரிப்பாக மாற்றப்படும் அதை விற்பனை செய்ய முடியாததால் அல்லது அக்கவுண்ட்ஸ் ரிசிவபில்ஸ் ஆக மாற்ற முடியாததால் அந்த பொருட்கள் முடிக்கப்பட்ட சரக்கு களாகவே இருக்கும் அந்த சூழ்நிலை மிகவும் சவாலானது எனவே அதை நிறுவனத்தில் ஏற்பட அனுமதிக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான வேறுபாடு இலக்கு சரக்கு நிலைகளை நிறுவுவதற்கு முன்பு விற்பனையை முன்னறிவது அவசியம் இது சரக்கு நிர்வாகத்தை கடினமான பணியாக ஆக்குகிறது எனவே விற்பனை முன்கணிப்பு முக்கியமானது இறுதியாக விற்பனை முக்கியமானது மற்றும் சேமிப்பதும் முக்கியமானது விற்பனை முன்கணிப்பு மற்றும் சந்தையில் விற்பனை அல்லது விற்பனை செயல்பாடு ஆகியவற்றைப் பொறுத்து இவைகள் அறியப்படும் எனவே இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை முதலில் பேக்வேர்டு ப்ராசஸ் ஐ பின்பற்றுவோம் முதலில் நாம் செய்யவிருக்கும் விற்பனையை முன்னறிவிப்போம் அதன்பிறகு மூலப்பொருளை வாங்குவோம் பின்னர் நாம் உற்பத்தி செயல்முறைக்கு செல்வோம் அதன் பிறகு உற்பத்தி சந்தைக்கு செல்கிறது மற்றும் சரக்குகளின் ஒரு பகுதி கிடங்குக்கு செல்கிறது இறுதியாக நம் நோக்கம் என்னவென்றால் மொத்தமாக நாம் தயாரித்த முடிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் சந்தைக்கு செல்ல வேண்டும் அது ரொக்கத்திற்கு விற்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது ஓரளவுக்கு கடனுக்கு விற்றால் கூட நிறுவனத்திற்கு ஒரு பெரிய சுமை குறையும் ஏனெனில் இறுதியாக அதை சந்தையில் விற்க முடிந்திருக்கிறது ரொக்கத்திற்கு விற்பனை செய்வது ரொக்க விற்பனையாகும் இருந்தாலும் கடன் விற்பனை கூட நல்ல விற்பனையாகும் அவைகள் பின்னர் தேதியில் வசூலிக்கப்படும் ஆனால் சரக்குகளை இருப்பு வைத்திருக்கும் சூழ்நிலை இருக்கக் கூடாது மேலும் நிறுவனம் சரக்குகளை சேமித்துவைக்க கட்டாயப்படுத்தக்கூடாது இது சரக்கு செயல்முறை நிர்வாகத்தின் தொடக்கமாகும் மேலும் சரக்குகளை எவ்வாறு நிர்வகிப்பது சரக்குகளை நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் என்ன சரக்கு நிர்வாகத்திற்கு முன்பு என்ன செய்வது என்பதை பற்றிய நிறைய விஷயங்கள் அனைத்தையும் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன் மிக்க நன்றி